என்றேனபிஸ்ட்'ஸ் தீயோரம்ஸ் பார் தி எக்பெக்டேஷன் வேல்யூ ஆப் x அண்ட் p இந்த விரிவுரையில் நான் எஹ்ரென்ஃபெஸ்டின் Ehrenfest's கோட்பாடுகளைப் பற்றி பேசப் போகிறேன் மேலும் அவை p மற்றும் x இன் எதிர்பார்ப்பு மதிப்புகள் காலத்துடன் எவ்வாறு மாறுகின்றன என்பதை அவை உங்களுக்குக் கூறுகின்றன மேலும் இந்த கோட்பாடுகள் p மற்றும் x இன் எதிர்பார்ப்பு மதிப்பு காலத்துடன் எவ்வாறு மாறுகிறது என்பதைக் கூறுகின்றன அவை சில வகையான அர்த்தங்களை கொடுத்தன அதைக் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் எனவே ⟨x⟩ என்பது ∫xt2 x dx என வரையறுக்கப்படுகிறது இது x இன் சராசரி மதிப்பு போன்றது என்று நாங்கள் முன்பு கூறினோம் இதேபோல் ⟨p⟩ என்பது ∫xti∂ψxt∂t dx என வரையறுக்கப்படுகிறது மேலும் இது அலை செயல்பாட்டு நிலையில் உள்ள ஒரு துகள் இயங்குவிசையின் சராசரி மதிப்பு போன்றது என்று நாங்கள் கூறினோம் எஹ்ரென்ஃபெஸ்ட் தேற்றம் உங்களுக்குச் சொல்வது இதற்கு அதிக அர்த்தம் மற்றும் ⟨p⟩ ஐ mddt⟨x⟩ என எழுதலாம் என்பதைக் காட்டுகிறது எனவே இது m v போன்றது எனவே ⟨p⟩ என்பது நாம் பேசிக்கொண்டிருக்கும் சராசரி இயங்குவிசை mddt⟨x⟩ இது முதல் தேற்றம் இரண்டாவதாக p இன் மாற்ற விகிதத்தைப் பற்றி உங்களுக்குக் கூறுகிறது நான் ⟨ ∂V∂x⟩ ஐ எடுத்துக் கொண்டால் அது முன்னால் உள்ள மைனஸ் அடையாளத்திற்கு நிலையாற்றல் V இன் வழித்தோன்றல் ஆகும் இது ddt ⟨p⟩ க்கு சமமான சக்தியாகும் ஆகவே ஹைசன்பெர்க்கின் சமநிலையைப் பற்றி நாம் பேசும்போது இந்த படத்தில் காட்டியபோது முன்னர் வரையறுக்கப்பட்ட இந்த எதிர்பார்ப்பு மதிப்புகளை இவை மீண்டும் நமக்குச் சொல்கின்றன நிலை அடையாளத்தில் ஒரு துகள் சராசரி நிலை மற்றும் சராசரி இயங்குவிசை குறிக்கும் எனவே இப்போது இவற்றை நிரூபிப்போம் ⟨x⟩ என்பது வேறு ஒன்றும் இல்லை ∫xψdx மற்றும் ddt⟨x⟩ எனவே ∫ ∂ψ∂t xψ dx∫ x∂ψ∂t dx ஆக இருக்கும் காலப்போக்கில் ⟨x⟩ மற்றும் ⟨x⟩ இன் மாற்றத்தைப் பற்றி நீங்கள் பேசினால் அலை செயல்பாடு ஒரு நிலையான நிலையில் நேரத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதைக் கவனியுங்கள் நாம் முன்பு காட்டியபடி இந்த விஷயங்கள் காலப்போக்கில் மாறாது ஏனெனில் நிகழ்தகவு அடர்த்தி நேரத்தை பொருத்து சுயாதீனமாக உள்ளது இப்போது iℏ∂ψ∂t 22m2x2Vxஎன்று எனக்குத் தெரியும் மற்றும் iℏ∂t 22m2x2Vx ddt⟨x⟩1 iℏ 22m2x2xψdxஐப் பெறுவதற்கான சமன்பாட்டில் இந்த மதிப்பை நான் மாற்ற முடியும் இதை நான் முதல் நியதியில் இருந்து வந்த அடைப்பு ∫Vxxψdx இல் வைத்தேன் எனவே இது இந்த நியதிக்கு ஒத்திருக்கிறது இரண்டாவது நியதி நான் 22m2x2dx வைத்திருக்கப் போகிறேன் dψdtx ∫Vxψψdx இல் நான் எழுதுகிறேன் iℏ நான் வெளியே எடுத்துள்ளேன் எனவே இப்போது இது நன்றாக இருக்கிறது என்று பார்ப்போம் இது அடையாளம் இருக்கப் போகிறது என்பதைத் தவிர ஆம் எனவே இது நல்லது இப்போது நான் இரண்டாவது நியதி ரத்து செய்யலாம் மற்றும் எஞ்சியிருப்பது என்னவென்றால் ddt⟨x⟩i i22m ∫2x2x 2x2xψdxஎன நான் எழுதிய மைனஸுக்கு மேல் அவரது 1 உடன் நான் எஞ்சியிருப்பது ஆகும் எனவே நான் பெறுவது ddt⟨x⟩i22m ∫2x2x 2x2xψ ஆகும் இதை நான் iℏ2m∫ என எழுதலாம் நான் ∂xஐ வெளியே எடுக்கட்டும் மற்றும் ∂ψ∂xx ∂xxψdx க்குள் முதல் நியதி இப்போது நான் சில திருத்தங்களைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் கூடுதல் நியதிகள் தோன்றும் எனவே iℏ2m∫ ஐ நான் கழிக்கப் போகிறேன் ∫ ∂ψ∂x∂xx ∂ψ∂x∂x∂ψ∂xx∂xdx இப்போது முதல் நியதி நேரடியாக தொகையீடு முடியும் மற்றும் எல்லை நிலையில் மறைந்துவிட்டால் இது 0 ஆக இருக்கும் என்று உங்களுக்குத் தருகிறது இரண்டாவது பதவியில் இந்த இரண்டு நியதிகளும் ரத்து செய்யப்பட உள்ளன எனவே நான் எஞ்சியிருப்பது ddt⟨x⟩iℏ2m∫ ∂ψ∂x∂xdx இரண்டாவது நியதி ∂xψdx ஐ ∫∂xdx ∫∂ψ∂xdx என எழுதலாம் மீண்டும் முதல் தொகையீடு மறைந்துவிடும் ஏனெனில் அந்த பெரிய தூரங்களை சை மறைத்துவிடும் எனவே நான் எஞ்சியிருப்பது ddt⟨x⟩iℏ2m ∂ψ∂xdx×2 இந்த இரண்டு ரத்தாகிறது இதை நான் 1mi ∂ψ∂xdx என எழுதலாம் இது 1m⟨p⟩ ஐத் தவிர வேறில்லை எனவே நான் காட்டியிருப்பது ddt⟨x⟩⟨p⟩m இது ஒரு முதல் எஹ்ரென்ஃபெஸ்ட் தேற்றமாகும் இது ⟨p⟩ அல்லது ⟨x⟩ ஐ துகள் இயங்குவிசையின் மற்றும் நிலையின் சராசரி மதிப்புகள் என்று கருத வேண்டும் என்று மீண்டும் சொல்கிறது இரண்டாவது தேற்றம் ddt⟨p⟩ என்பது ⟨ ∂V∂x⟩ ஐத் தவிர வேறொன்றிற்கும் சமம் அல்ல என்பதைக் காட்ட வேண்டும் இது சக்தியின் எதிர்பார்ப்பு மதிப்பு எஹ்ரென்ஃபெஸ்ட் இரண்டாவது தேற்றத்தை நிரூபிக்க இந்த எதிர்பார்ப்பு மதிப்பின்ddt என ddt⟨p⟩ என்று எழுதப்பட்ட முதல் தேற்றத்தை நிரூபிக்க நாம் முன்பு செய்ததை மீண்டும் செய்யுங்கள் i ∂ψ∂xdx இதை ∂ψ∂ti ∂ψ∂xdx∫i∂x ∂ψ∂tdx க்கு சமமாக விரிவாக்கலாம் பகுதி வழித்தோன்றல் x மற்றும் t ஐ பொறுத்து நாம் செய்யக்கூடியதை நான் பரிமாறிக்கொள்கிறேன் அடுத்த படிகள் நாம் முன்னர் செய்ததைப் போல நேரத்தை சார்ந்து இருக்கும் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைப் பயன்படுத்தி ∂ψ∂t மற்றும் ∂ψ∂t ஐ எழுதப் போகிறோம் நாங்கள் அதைச் செய்கிறோம் கையாளுதல்கள் மற்றும் பகுதி தொகையீடு மற்றும் எல்லாவற்றிற்கும் பிறகு ஒரு ddt⟨p⟩ சமன்பாட்டில் இதை மாற்றுகிறோம் இதை நீங்கள் ⟨ ∂V∂x⟩ க்கு சமமாகப் பெறுவீர்கள் இது ∂V∂xψ dx இது எஹ்ரென்ஃபெஸ்டின் இரண்டாவது தேற்றமாகும் இது p இன் சராசரி மதிப்பு அல்லது நியூட்டனின் Newton's சட்டங்களின்படி ⟨p⟩ மாற்றங்கள் என்று உங்களுக்குக் கூறுகிறது நான் இங்கு விட்டுச்செல்லும் வழியை நான் செய்யவில்லை அது ஒரு பயிற்சியை கொண்டுள்ளது ஏனென்றால் இது மிகவும் எளிமையான வகைக்கெழு ஆகும் எனவே நான் அதை உங்களுக்காக விட்டு விடுகிறேன் எனவே இந்த விரிவுரையில் நாம் காட்டியவை x மற்றும் p இல் ஒன்று ddt⟨x⟩⟨p⟩m என தொடர்புடையது இரண்டு அந்த ddt⟨p⟩ என்பது ∂V∂xψ dx க்கு சமமான சக்தியின் எதிர்பார்ப்பு மதிப்பைத் தவிர வேறில்லை எனவே இந்த அளவுகள் துகள்களின் சராசரி p மற்றும் சராசரி x என்று இரண்டாவது சொல்கிறது